காப்புரிமை தேடல் என்றால் என்ன காப்புரிமை தேடல் என்றால் என்ன பிரபலமான நம்பிக்கைக்கு மாறாக காப்புரிமை தேடல் என்பது ஒரு முயற்சி இது ஒரு கண்டுபிடிப்பு வெளிப்படையானதா இல்லையா என்பதை தீர்மானிப்பதை நோக்கியதாகும் பிரபலமான நம்பிக்கைக்கு மாறாக காப்புரிமை தேடல் என்பது ஒரு முயற்சி இது ஒரு கண்டுபிடிப்பு வெளிப்படையானதா இல்லையா என்பதை தீர்மானிப்பதை நோக்கியதாகும் காப்புரிமை தேடல்கள் ஒரு கண்டுபிடிப்பு ஒரு கண்டுபிடிப்பு படியை உள்ளடக்கியதா என்பதைப் பார்க்கும் காப்புரிமை தேடல்கள் ஒரு கண்டுபிடிப்பு ஒரு கண்டுபிடிப்பு படியை உள்ளடக்கியதா என்பதைப் பார்க்கும் ஒரு கண்டுபிடிப்பு புதுமையை உள்ளடக்கியதா என்பதை தீர்மானிப்பதை நோக்கி இது இயக்கப்படவில்லை ஒரு கண்டுபிடிப்பு புதுமையை உள்ளடக்கியதா என்பதை தீர்மானிப்பதை நோக்கி இது இயக்கப்படவில்லை இப்போது இது புரிந்துகொள்ளப்பட வேண்டியது மற்றும் ஆரம்பத்தில் நிறுவப்பட வேண்டிய ஒரு வேறுபாடு இப்போது இது புரிந்துகொள்ளப்பட வேண்டியது மற்றும் ஆரம்பத்தில் நிறுவப்பட வேண்டிய ஒரு வேறுபாடு இந்திய காப்புரிமை சட்டத்தில் ஒரு விதி உள்ளது இந்திய காப்புரிமை சட்டத்தில் ஒரு விதி உள்ளது பிரிவு 13 இது முந்தைய வெளியீடு அல்லது முன் உரிமைகோரல் மூலம் எதிர்பார்ப்பைத் தேட வேண்டும் பிரிவு 13 இது முந்தைய வெளியீடு அல்லது முன் உரிமைகோரல் மூலம் எதிர்பார்ப்பைத் தேட வேண்டும் இப்போது வேறுவிதமாகக் கூறினால் இது ஒரு விண்ணப்பம் தாக்கல் செய்யப்படும்போது ஒரு தேர்வாளரால் செய்யப்படும் தேடல் இப்போது வேறுவிதமாகக் கூறினால் இது ஒரு விண்ணப்பம் தாக்கல் செய்யப்படும்போது ஒரு தேர்வாளரால் செய்யப்படும் தேடல் இந்த தேடலின் நோக்கம் காப்புரிமை விண்ணப்பத்தில் விவரிக்கப்பட்டுள்ளதை எதிர்பார்க்கவில்லை என்பதை உறுதி செய்வதாகும் இந்த தேடலின் நோக்கம் காப்புரிமை விண்ணப்பத்தில் விவரிக்கப்பட்டுள்ளதை எதிர்பார்க்கவில்லை என்பதை உறுதி செய்வதாகும் எனவே பொதுவான தேடலில் நீங்கள் ஒரு தேடலைப் பற்றி பேசும்போது புதுமைக்கான தேடலில் யாராவது கவனம் செலுத்துவது எளிது எனவே பொதுவான தேடலில் நீங்கள் ஒரு தேடலைப் பற்றி பேசும்போது புதுமைக்கான தேடலில் யாராவது கவனம் செலுத்துவது எளிது ஆனால் உலகெங்கிலும் உள்ள காப்புரிமை தேடல்கள் கண்டுபிடிப்பு படி இருக்கிறதா அல்லது கண்டுபிடிப்பு வெளிப்படையானதா இல்லையா என்பதை தீர்மானிப்பதில் இயக்கப்பட்டன ஆனால் உலகெங்கிலும் உள்ள காப்புரிமை தேடல்கள் கண்டுபிடிப்பு படி இருக்கிறதா அல்லது கண்டுபிடிப்பு வெளிப்படையானதா இல்லையா என்பதை தீர்மானிப்பதில் இயக்கப்பட்டன இப்போது ஒரு விண்ணப்பதாரர் காப்புரிமை தேடலை செய்ய விரும்புவதற்கான காரணம் காப்புரிமையைப் பெறுவதற்கான வாய்ப்புகளைத் தீர்மானிப்பதாகும் இப்போது ஒரு விண்ணப்பதாரர் காப்புரிமை தேடலை செய்ய விரும்புவதற்கான காரணம் காப்புரிமையைப் பெறுவதற்கான வாய்ப்புகளைத் தீர்மானிப்பதாகும் ஏனென்றால் கண்டுபிடிப்பு படி குறித்து நீங்கள் நியாயமான நம்பிக்கையுடன் இருந்தால் காப்புரிமை மற்ற விஷயங்கள் திருப்தி அடைவதற்கான வாய்ப்புகள் மிகச் சிறந்தவை ஏனென்றால் கண்டுபிடிப்பு படி குறித்து நீங்கள் நியாயமான நம்பிக்கையுடன் இருந்தால் காப்புரிமை மற்ற விஷயங்கள் திருப்தி அடைவதற்கான வாய்ப்புகள் மிகச் சிறந்தவை இப்போது காப்புரிமைத் தேடலில் வழக்கமாக நடக்கும் தொடர் நிகழ்வுகள் காப்புரிமைத் தேடலில் முடிவடைகின்றன இப்போது காப்புரிமைத் தேடலில் வழக்கமாக நடக்கும் தொடர் நிகழ்வுகள் காப்புரிமைத் தேடலில் முடிவடைகின்றன மாநாட்டின் மூலம் குறிப்பாக அமெரிக்கா போன்ற மேம்பட்ட அதிகார வரம்புகளில் காப்புரிமை தேடல் காப்புரிமை வழக்கறிஞரால் செய்யப்படவில்லை மாநாட்டின் மூலம் குறிப்பாக அமெரிக்கா போன்ற மேம்பட்ட அதிகார வரம்புகளில் காப்புரிமை தேடல் காப்புரிமை வழக்கறிஞரால் செய்யப்படவில்லை காப்புரிமையை வரைவு செய்பவர் அல்ல தேடல் காப்புரிமையை வரைவு செய்பவர் அல்ல தேடல் இது தேடுபவர்கள் எனப்படும் வேறுபட்ட தொழில் வல்லுநர்களால் செய்யப்படுகிறது இது தேடுபவர்கள் எனப்படும் வேறுபட்ட தொழில் வல்லுநர்களால் செய்யப்படுகிறது எனவே காப்புரிமை தேடல் கோரப்படும்போது பொதுவாக நிகழும் காட்சிகளின் பட்டியலை பட்டியலிடுகிறேன் எனவே காப்புரிமை தேடல் கோரப்படும்போது பொதுவாக நிகழும் காட்சிகளின் பட்டியலை பட்டியலிடுகிறேன் நம்பர் ஒன் தேடலுக்கான கோரிக்கை காப்புரிமை வழக்கறிஞரால் செய்யப்படுகிறது நம்பர் ஒன் தேடலுக்கான கோரிக்கை காப்புரிமை வழக்கறிஞரால் செய்யப்படுகிறது இந்த தேடல் கோரிக்கை தேடலில் செலவிட வேண்டிய நேரம் மற்றும் செலவு என்ன என்பதைக் குறிக்கும் இந்த தேடல் கோரிக்கை தேடலில் செலவிட வேண்டிய நேரம் மற்றும் செலவு என்ன என்பதைக் குறிக்கும் ஏனெனில் அது முக்கியமானதாகும் ஏனெனில் அது முக்கியமானதாகும் இது கண்டுபிடிப்பை வரையறுக்கிறது அல்லது தேட வேண்டிய கண்டுபிடிப்பின் வெளிப்பாடு இது கண்டுபிடிப்பை வரையறுக்கிறது அல்லது தேட வேண்டிய கண்டுபிடிப்பின் வெளிப்பாடு காப்புரிமையைத் தேட வேண்டிய சில பரந்த பகுதிகளையும் இது வழங்குகிறது காப்புரிமையைத் தேட வேண்டிய சில பரந்த பகுதிகளையும் இது வழங்குகிறது இது முடிந்ததும் இரண்டாவது படி உண்மையில் தேடலைச் செய்யவேண்டும் இது முடிந்ததும் இரண்டாவது படி உண்மையில் தேடலைச் செய்யவேண்டும் இந்த தேடல் தேடுபவரால் செய்யப்படுகிறது இந்த தேடல் தேடுபவரால் செய்யப்படுகிறது தேடல் முடிந்ததும் மூன்றாவது படி தேடுபவர் உருவாக்கிய குறிப்புகளை மதிப்பாய்வு செய்வதாகும் தேடல் முடிந்ததும் மூன்றாவது படி தேடுபவர் உருவாக்கிய குறிப்புகளை மதிப்பாய்வு செய்வதாகும் ஏனென்றால் பல்வேறு காப்புரிமை அலுவலகங்கள் அல்லது இலவச காப்புரிமைகள் ஆன்லைனில் அல்லது கூகிள் வழங்கிய தரவுத்தளத்தைப் போன்ற ஒரு இலவச தரவுத்தளத்தை ஒரு தேடுபவர் பயன்படுத்தலாம் googles காப்புரிமை தேடல் ஏனென்றால் பல்வேறு காப்புரிமை அலுவலகங்கள் அல்லது இலவச காப்புரிமைகள் ஆன்லைனில் அல்லது கூகிள் வழங்கிய தரவுத்தளத்தைப் போன்ற ஒரு இலவச தரவுத்தளத்தை ஒரு தேடுபவர் பயன்படுத்தலாம் googles காப்புரிமை தேடல் இப்போது தேடுபவர் என்ன செய்வார் என்பது அவர் முதலில் குறிப்புகளின் தொகுப்பை சேகரிப்பார் இப்போது தேடுபவர் என்ன செய்வார் என்பது அவர் முதலில் குறிப்புகளின் தொகுப்பை சேகரிப்பார் இப்போது மூன்றாவது படி இந்த குறிப்புகளை மதிப்பாய்வு செய்வதை உள்ளடக்கியது இப்போது மூன்றாவது படி இந்த குறிப்புகளை மதிப்பாய்வு செய்வதை உள்ளடக்கியது நான்காவது படி வாடிக்கையாளருக்கு முடிவுகளை அறிக்கையிடுவதாக இருக்கும் இது கண்டுபிடிப்பாளராக இருக்கலாம் தேடுபவர் நேரடியாக கண்டுபிடிப்பாளர் அல்லது காப்புரிமை வழக்கறிஞருடன் கையாண்டால் நான்காவது படி வாடிக்கையாளருக்கு முடிவுகளை அறிக்கையிடுவதாக இருக்கும் இது கண்டுபிடிப்பாளராக இருக்கலாம் தேடுபவர் நேரடியாக கண்டுபிடிப்பாளர் அல்லது காப்புரிமை வழக்கறிஞருடன் கையாண்டால் இந்த அறிக்கை எவ்வாறு தொடர்பு கொள்ளப்படுகிறது என்பது காப்புரிமைச் சட்டத்தில் சில தாக்கங்களை ஏற்படுத்தும் இந்த அறிக்கை எவ்வாறு தொடர்பு கொள்ளப்படுகிறது என்பது காப்புரிமைச் சட்டத்தில் சில தாக்கங்களை ஏற்படுத்தும் இப்போது நன்கு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் காப்புரிமை தேடல் என்பது செல்லுபடியாகும் தேடல் அல்ல இப்போது நன்கு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் காப்புரிமை தேடல் என்பது செல்லுபடியாகும் தேடல் அல்ல நீங்கள் காப்புரிமை தேடலைச் செய்யும்போது நீங்கள் ஒரு தேடலைச் செய்யும்போது அது உத்தரவாதம் அளிக்காது அல்லது ஒரு கண்டுபிடிப்பின் செல்லுபடியை அது உறுதிப்படுத்தாது நீங்கள் காப்புரிமை தேடலைச் செய்யும்போது நீங்கள் ஒரு தேடலைச் செய்யும்போது அது உத்தரவாதம் அளிக்காது அல்லது ஒரு கண்டுபிடிப்பின் செல்லுபடியை அது உறுதிப்படுத்தாது இப்போது இது பிரிவு 13 இன் மொழியிலிருந்து தெளிவாகிறது இப்போது இங்கே 13 வது பிரிவு உள்ளது இப்போது இது பிரிவு 13 இன் மொழியிலிருந்து தெளிவாகிறது இப்போது இங்கே 13 வது பிரிவு உள்ளது பிரிவு 13 பிரிவு 12 இன் கீழ் தேவைப்படும் தேர்வு மற்றும் விசாரணைகள் இது காப்புரிமை அலுவலகத்தால் செய்யப்படுகிறது மற்றும் பிரிவு 13 ஆகும் இந்த பிரிவு எந்தவொரு காப்புரிமையின் செல்லுபடியை உறுதிப்படுத்த எந்த வகையிலும் கருதப்படாது பிரிவு 13 பிரிவு 12 இன் கீழ் தேவைப்படும் தேர்வு மற்றும் விசாரணைகள் இது காப்புரிமை அலுவலகத்தால் செய்யப்படுகிறது மற்றும் பிரிவு 13 ஆகும் இந்த பிரிவு எந்தவொரு காப்புரிமையின் செல்லுபடியை உறுதிப்படுத்த எந்த வகையிலும் கருதப்படாது தேடல் காப்புரிமையின் செல்லுபடியை உறுதிப்படுத்தாது என்று இது நமக்கு சொல்கிறது தேடல் காப்புரிமையின் செல்லுபடியை உறுதிப்படுத்தாது என்று இது நமக்கு சொல்கிறது காப்புரிமையின் தேடல் ஒரு காப்புரிமையின் செல்லுபடியாகும் விசாரணையிலிருந்து மிகவும் வித்தியாசமானது என்றும் இது நமக்குச் சொல்கிறது காப்புரிமையின் தேடல் ஒரு காப்புரிமையின் செல்லுபடியாகும் விசாரணையிலிருந்து மிகவும் வித்தியாசமானது என்றும் இது நமக்குச் சொல்கிறது இப்போது பிரிவு 12 மற்றும் 13 செல்லுபடியாகும் தேடல் அம்சங்களின் அம்சங்களுடன் பிரிவு 64 இல் கையாளப்படுகிறது இது ஒரு செல்லுபடியை கேள்விக்குட்படுத்தக்கூடிய காரணங்களை பட்டியலிடுகிறது இப்போது பிரிவு 12 மற்றும் 13 செல்லுபடியாகும் தேடல் அம்சங்களின் அம்சங்களுடன் பிரிவு 64 இல் கையாளப்படுகிறது இது ஒரு செல்லுபடியை கேள்விக்குட்படுத்தக்கூடிய காரணங்களை பட்டியலிடுகிறது எனவே இந்த 2 விஷயங்கள் முற்றிலும் வேறுபட்டவை எனவே இந்த 2 விஷயங்கள் முற்றிலும் வேறுபட்டவை எனவே காப்புரிமை தேடல் என்பது காப்புரிமையின் செல்லுபடியாகும் அறிக்கை அல்ல என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் எனவே காப்புரிமை தேடல் என்பது காப்புரிமையின் செல்லுபடியாகும் அறிக்கை அல்ல என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் காப்புரிமையின் செல்லுபடியாகும் தன்மை ஆழமான பகுப்பாய்வில் இன்னும் அதிகமாக தேவைப்படுகிறது மேலும் செல்லுபடியாகும் அறிக்கை உண்மையில் காப்புரிமை செல்லுபடியாகுமா முரண்பட்ட காரணங்கள் என்ன அல்லது காப்புரிமை இருக்கக் கூடாது என்பதற்கான காரணங்களைத் தரும் அறிக்கை அளிக்கும் காப்புரிமையின் செல்லுபடியாகும் தன்மை ஆழமான பகுப்பாய்வில் இன்னும் அதிகமாக தேவைப்படுகிறது மேலும் செல்லுபடியாகும் அறிக்கை உண்மையில் காப்புரிமை செல்லுபடியாகுமா முரண்பட்ட காரணங்கள் என்ன அல்லது காப்புரிமை இருக்கக் கூடாது என்பதற்கான காரணங்களைத் தரும் அறிக்கை அளிக்கும் வழங்கப்பட்ட காப்புரிமை இருந்தால் அது ஏன் செல்லுபடியாகாது வழங்கப்பட்ட காப்புரிமை இருந்தால் அது ஏன் செல்லுபடியாகாது இப்போது ஒரு செல்லுபடியாகும் அறிக்கை அல்லது காப்புரிமை ஆய்வு என்று நாம் அழைப்பது குறைந்தது 3 வெவ்வேறு சூழ்நிலைகளில் பயன்படுத்தப்படும் இப்போது ஒரு செல்லுபடியாகும் அறிக்கை அல்லது காப்புரிமை ஆய்வு என்று நாம் அழைப்பது குறைந்தது 3 வெவ்வேறு சூழ்நிலைகளில் பயன்படுத்தப்படும் ஒன்று காப்புரிமை மீறல் வழக்கில் ஒரு பிரதிவாதியால் அதை உருவாக்க முடியும் காப்புரிமையை செல்லாததாக்குவதற்கு பிரதிவாதி ஒரு உரிமைகோரலை எழுப்ப விரும்புகிறார் ஒன்று காப்புரிமை மீறல் வழக்கில் ஒரு பிரதிவாதியால் அதை உருவாக்க முடியும் காப்புரிமையை செல்லாததாக்குவதற்கு பிரதிவாதி ஒரு உரிமைகோரலை எழுப்ப விரும்புகிறார் எனவே பிரதிவாதியால் காப்புரிமை மீறல் வழக்கில் எதிர் உரிமைகோரல் அல்லது செல்லுபடியாகாத பாதுகாப்பை எழுப்ப முடியும் எனவே பிரதிவாதியால் காப்புரிமை மீறல் வழக்கில் எதிர் உரிமைகோரல் அல்லது செல்லுபடியாகாத பாதுகாப்பை எழுப்ப முடியும் எனவே காப்புரிமை செல்லுபடியாகுமா இல்லையா என்பதை பிரதிவாதி அறிய பிரதிவாதி செல்லுபடியாகும் ஆய்வைத் தொடங்கலாம் எனவே காப்புரிமை செல்லுபடியாகுமா இல்லையா என்பதை பிரதிவாதி அறிய பிரதிவாதி செல்லுபடியாகும் ஆய்வைத் தொடங்கலாம் காப்புரிமை மீறல் வழக்கில் தப்பிப்பிழைக்க ஒரு நல்ல வாய்ப்பு இருப்பதை உறுதிசெய்ய காப்புரிமை பெற்றவர் செல்லுபடியாகும் ஆய்வைக் கேட்கக்கூடிய இரண்டாவது நிகழ்வு இப்போது இருக்கலாம் செல்லாதது கேள்விக்குறியாக உள்ளது காப்புரிமை மீறல் வழக்கில் தப்பிப்பிழைக்க ஒரு நல்ல வாய்ப்பு இருப்பதை உறுதிசெய்ய காப்புரிமை பெற்றவர் செல்லுபடியாகும் ஆய்வைக் கேட்கக்கூடிய இரண்டாவது நிகழ்வு இப்போது இருக்கலாம் செல்லாதது கேள்விக்குறியாக உள்ளது செல்லுபடியாகும் ஆய்வு பொருத்தமான மூன்றாவது சூழ்நிலை என்னவென்றால் உரிமம் பெற்றவர் அல்லது காப்புரிமையை வாங்க முயற்சிக்கும் ஒரு நபர் காப்புரிமை எவ்வளவு மதிப்புடையது என்பதைப் புரிந்து கொள்ள முடியும் செல்லுபடியாகும் ஆய்வு பொருத்தமான மூன்றாவது சூழ்நிலை என்னவென்றால் உரிமம் பெற்றவர் அல்லது காப்புரிமையை வாங்க முயற்சிக்கும் ஒரு நபர் காப்புரிமை எவ்வளவு மதிப்புடையது என்பதைப் புரிந்து கொள்ள முடியும் எனவே இது ஒரு சமமானதாகும் அல்லது காப்புரிமையின் மதிப்பைப் புரிந்துகொள்வதற்கான ஒரு நடவடிக்கையாக இதைப் பயன்படுத்தலாம் எனவே இது ஒரு சமமானதாகும் அல்லது காப்புரிமையின் மதிப்பைப் புரிந்துகொள்வதற்கான ஒரு நடவடிக்கையாக இதைப் பயன்படுத்தலாம்